கடந்த அமர்வில் த்ரீ பேஸ் பேலன்ஸ்ட் சிஸ்டத்தின் பவர் மெஷெர்மன்ட் பற்றி விவாதித்துக்கொண்டிருந்தோம் இன்று நமது விவாதத்தினை அன்பேலன்ஸ்ட் த்ரீ பேஸ் சிஸ்டத்தின் புரிதலோடு தொடங்குவோம் மேலும் அன்பேலன்ஸ்ட் த்ரீ பேஸ் சிஸ்டத்தில் பவரை எப்படி அளவிடுவது என்பது பற்றியும் விவாதிப்போம் இன்றைய வகுப்பின் விவாதத்தினை தொடங்குவோம் முதலில் நாம் அன்பேலன்ஸ்ட் சிஸ்டம் என்றால் என்னவென்று தெரிந்துகொள்வோம் எனவே அன்பேலன்ஸ்ட் சிஸ்டம் இரண்டு சாத்தியமான சூழ்நிலைகளால் ஏற்படுகிறது அது என்ன சோர்ஸ் வோல்ட்டேஜ்களின் மெக்னிடியூட் சமமாக இருக்காது அல்லது பேஸ் ஆங்கிள் வேறுபாடால் சமமற்றதாக இருக்கும் அதாவது ஒரு பேலன்ஸ்ட் அமைப்பிற்கான பேஸ்கள் ஒன்றுக்கொன்று சமமாக தொலைவில் இருப்பதை நாம் பொதுவாக அறிவோம் அவை ஒன்றுக்கொன்று 120 டிகிரி இடைவெளியில் உள்ளன ஆனால் அன்பேலன்ஸ்ட் சிஸ்டத்தில் பேஸ்கள் சரியாக 120 டிகிரி இடைவெளியில் இருக்காது சில பேஸ் வேறுபாடு இருக்கும் அவ்வாறான நிலையில் சிஸ்டம் அன்பேலன்ஸ்ட் என்று கூறுவோம் இரண்டாவது விஷயத்தில் அன்பேலன்ஸ்ட் லோடாக இருக்கலாம் அங்கு லோடு இம்பிடன்ஸ்கள் அன்பேலன்ஸ்ட் ஆக இருக்கும் த்ரீ பேஸ் சிஸ்டம்கள் அன்பேலன்ஸ்ட்டானது என்று நாம் கூறும் இரண்டு சாத்தியமான நிபந்தனைகள் இவை எனவே அன்பேலன்ஸ்ட் சிஸ்டம் அன்பேலன்ஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ்களாலோ அல்லது அன்பேலன்ஸ்ட் லோடாலோ ஏற்படுகிறது இப்போது அன்பேலன்ஸ்ட் சிஸ்டத்திற்கு சம்பந்தமான ஆய்வுகளை எளிமைப்படுத்த வோல்டேஜ் சோர்ஸானது பேலன்ஸ்ட் ஆக இருப்பதாக வைத்துக்கொள்வோம் மேக்னீடியூட் மற்றும் ஆங்கிள் பெர் பேஸ் பேலன்ஸ்ட்டாகவும் ஆனால் லோடு அன்பேலன்ஸ்ட்டாக இருக்கும் இதற்கு லோடு இம்பிடன்ஸ்கள் மற்றும் ஆகியன ஒரே மாதிரியாக இருக்காது எனவே அன்பேலன்ஸ்ட் த்ரீ பேஸ் சிஸ்டத்தில் பல்வேறு எலெக்ட்ரிக்கல் பாராமீட்டர்களை கணக்கிட மெஷ் அல்லது நோடல் அனாலிஸிஸை நேரடியாக பயன்படுத்தலாம் எனவே படத்தில் நாம் சற்றுமுன் இந்த ஸ்லைடில் பார்த்தது ஒரு அன்பேலன்ஸ்ட் த்ரீ பேஸ் ஸ்டார் ஸ்டார் அல்லது பேலன்ஸ்ட் சோர்ஸ் கொண்ட வொய் வொய் சிஸ்டத்திற்கான எடுத்துக்காட்டாகும் பேலன்ஸ்ட் சோர்ஸ்கள் குறிப்பிட்ட நோடுகளுக்கு பின்னால் உள்ளது எனவே அதை படத்தில் காட்டவில்லை ஏனென்றால் நாம் இந்த சர்க்யூட்டை அன்பேலன்ஸ்ட் லோடாக கருதி அனாலிசிஸ் செய்வதுதான் நமது குறிக்கோளாகும் நாம் படத்தில் அன்பேலன்ஸ்ட் லோடை மட்டுமே காண்பிக்கிறோம் எனவே நாம் அன்பேலன்ஸ்ட் லோடை மட்டுமே கடந்த படத்தில் பார்த்தோம் இங்கே அன்பேலன்ஸ்ட் லோடில் மற்றும் ஆகியன பேஸ் இம்பிடன்ஸ்களாகும் அவை சமமானவை அல்ல நாம் லைன் கரண்டை கணக்கிடும்போது நாம் லைன் கரண்டை ஓம்ஸ் விதியின் துணை கொண்டு கணக்கிடுவோம் எனவே இப்போது இந்த அன்பேலன்ஸ்ட் லைன் கரண்டின் தொகுப்பு நியூட்ரல் வொயரில் ஒரு கரண்டை உருவாக்குகிறது ஏனென்றால் லைன் கரண்டின் மொத்த தொகை அதாவது நாம் பேலன்ஸ்ட் சிஸ்டமில் பார்த்தது போல 0 வாக இருக்காது எனவே அந்த சமயத்தில் நோடு N ல் கே சி எல் ஐ பயன்படுத்தினால் நமக்கு நியூட்ரல் கரண்ட் கிடைக்கும் அதாவது எனவே நாம் த்ரீ வொயர் சிஸ்டமை பார்க்கும்போது நியூட்ரல் லைன் இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் நம்மால் மெஷ் அனலிசிஸ்ஸை பயன்படுத்தி லைன் கரண்ட் ஆகியவற்றை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் நியூட்ரல் லைன் n n இல் இல்லாதபோது கெ சி எல் இன்னும் வைத்திருக்கும் இப்போது இதை ஸ்டார் ஸ்டார் அல்லது வொய் வொய் கனெக்டெட் சிஸ்டமின் உதவியுடன் ஆய்வு செய்தோம் அதையே நாம் அன்பேலன்ஸ்ட் டெல்டா வொய் வொய் டெல்டா அல்லது டெல்டா டெல்டா த்ரீ பேஸ் த்ரீ வொயர் அமைப்பிற்கும் செய்வோம் எனவே நாம் முன்பே மேற்கோள்காட்டியபடி தொலைதூர பவர் டிரான்ஸ்மிஷன் கண்டக்டரில் மூன்றின் பெருக்கலாக இருக்கும் அதாவது நம்மிடம் த்ரீ பேஸ் த்ரீ வொயர் சிஸ்டம் இருக்கும் அந்த சமயத்தில் எர்த்தே ஒரு நியூட்ரல் கண்டக்டராக செயல்படும் எனவே நாம் நியூட்ரல் கண்டக்டரை நீண்ட டிரான்ஸ்மிஷன் லைனுடன் பதிக்க மாட்டோம் நாம் எர்த்தை நியூட்ரல் கண்டக்டராக பயன்படுத்துவோம் இப்போது அன்பேலன்ஸ்ட் த்ரீ பேஸ் சிஸ்டத்தில் பவரை கணக்கிட நமக்கு என்ன தேவை ஒவ்வொரு பேசிலும் உள்ள பவரை கண்டுபிடிக்க நாம் முன்பே பார்த்த சமன்பாடுகள் நமக்கு தேவைப்படுகிறது எனவே பேசில் உள்ள ரியல் பவரை நாம் இவ்வாறு எழுதலாம் டோட்டல் பவரானது ஒரு பேசிலுள்ள பவரை மூன்றால் பெருக்குவதால் வருவதல்ல ஆனால் அது மூன்று பேஸ் பவரையும் கூட்டினால் வருவதாகும் இப்போது நாம் இந்த பவரை எப்படி அளவிடுவது என்று பார்ப்போம் ஏனென்றால் நாம் நிபந்தனை என்னவென்று கண்டுபிடித்துவிட்டோம் அன்பேலன்ஸ்ட் கண்டிஷனில் பவர் P ன் மதிப்பானது ஒவ்வொரு பேசிலும் உள்ள இண்டிவிட்ஜுவல் பவரின் கூட்டு தொகையாகும் எப்படி பவரை கணக்கிடுவது அல்லது எப்படி அளவிடுவது பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்தி த்ரீ பேஸ் பவரை அளக்கலாம் த்ரீ பேஸ் பவரை அளப்பது பற்றிய பல்வேறு நுட்பங்களை பற்றி விவாதிப்போம் எனவே நாம் பேலன்ஸ்ட் சிஸ்டத்தில் வாட் மீட்டரை பயன்படுத்தினால் த்ரீ பேஸ் சிஸ்டத்தின் ஆவெரேஜ் பவரை அளப்பதற்கு சிங்கிள் பேஸ் வாட் மீட்டரை பயன்படுத்தலாம் ஏனென்றால் நம்மிடம் உள்ள சிஸ்டம் முழுவதுமாக பேலன்ஸ்ட் ஆக இருந்தால் ஒவ்வொரு பேசிலும் உள்ள பவர் சமமானதாக இருக்கும் எனவே நாம் ஒரு சிங்கிள் பேசின் பவரை அளந்தால் அதன் டோட்டல் பவர் நீங்கள் வாட் மீட்டரில் பார்க்கும் ரீடிங்கை மூன்றால் பெருக்கினால் வருவதாகும் இப்போது சிஸ்டம் அன்பேலன்ஸ்ட்டாக இருந்தால் சிங்கிள் வாட்மீட்டர் மெத்தெட் ஐ பயன்படுத்த முடியாது அந்த சமயத்தில் அன்பேலன்ஸ்ட் த்ரீ பேஸ் சிஸ்டத்தில் உள்ள டோட்டல் பவரை கண்டுபிடிக்க நாம் இரண்டு அல்லது மூன்று சிங்கிள் பேஸ் வாட்மீட்டர்கள் நமக்கு தேவைப்படும் முதலில் நாம் பவர் மெஷெர்மண்டிற்கு த்ரீ வாட்மீட்டர் முறையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி அறிந்துகொள்ள முயற்சி செய்வோம் நாம் லைனின் ஒவ்வொரு பேசிலும் இணைக்கப்பட்ட வாட்மீட்டர்களை பயன்படுத்துவோம் நாம் கரண்ட் காயிலை சீரிஸ் ஆகவும் பொடென்ஷியல் காயிலை பேரலல் ஆகவும் இணைப்போம் பேரலெல் என்பது ஸீரோ நியூட்ரளாக இருப்பதாகும் அல்லது நீங்கள் ஏதோ ஒரு லைனை எடுத்துக்கொள்ளலாம் அதன் வழியாக மற்றும் க்கு இடையான பொடென்ஷியல் வேறுபாட்டை கன்டுபிடிக்க முடியும் எனவே என்பது பொடென்ஷியல் காயிலால் வழங்கப்பட்ட வோல்டேஜ் ஆகும் மற்றும் டோட்டல் பவரை மீட்டர் லிருந்து பெறமுடியும் அதுபோல மீட்டர்கள் மற்றும் இண்டிவிட்ஜுவல் பேஸ்களில் அதாவது b மற்றும் c மற்றும் பொடென்ஷியல் காயில் அதாவது வோல்டேஜ் காயிலானது பேஸ்கள் மற்றும் ரெபெரென்ஸ் நோடுகளுக்கு இடையில் இணைக்கப்பட்டிருக்கும் எனவே நாம் ரெபெரென்ஸ் நோடை o என்று இந்த அர்ரேனேஜ்மென்டில் நாம் கருதுகிறோம் இப்போது Y அல்லது டெல்டாவாக இணைக்கப்படக்கூடிய த்ரீ பேஸ் லோடு ஏற்பட்டால் மொத்த பவரை எவ்வாறு கணக்கிடுவோம் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது அது பேலன்ஸ்ட் அல்லது அன்பேலன்ஸ்ட் ஆக இருக்கலாம் ஆகவே இந்த மூன்று வாட்மீட்டரிலிருந்து நாம் பெறும் ரீடிங்கின் உதவியுடன் இந்த லோடு மூலம் நுகரப்படும் மொத்த பவரின் மதிப்பை எவ்வாறு கண்டுபிடிப்போம் என்று பார்ப்போம் பவர் பேக்டர் தொடர்ந்து மாறக்கூடிய த்ரீ பேஸ் சிஸ்டமில் பவரை அளக்க மிகவும் பொருத்தமான முறை த்ரீ வாட் மீட்டர் முறையாகும் எனவே த்ரீ வாட்மீட்டர் முறையின் ஆவெரேஜ் பவரானது மூன்று வாட்மீட்டர்களின் ரீடிங்கின் அல்ஜீபிரிக் சம்மாகும்

மற்றும் ஆகியன வாட்மீட்டர் மற்றும் ஆகியவற்றின் ரீடிங்குகளாகும் இப்போது நாம் காமன் பாயிண்ட் o வை குறிக்கும் வகையில் ரீடிங்கை எடுத்துள்ளோம் எனவே அதை தன்னிச்சையாக தேர்ந்தெடுத்துள்ளோம் ஆனால் பொதுவாக ஒய் o வில் இணைக்கப்பட்டால் என்ன நடக்கிறது நியூட்ரல் பாயிண்டை தவிர வேறொன்றுமில்லை இதனால் பொடென்ஷியல் காயில் முழுவதும் நீங்கள் காணும் வோல்டேஜ் பேஸ் வோல்டேஜ் ஆக இருக்கும் இப்போது லோடு டெல்டா கனெக்டெடாக இருந்தால் அங்கே நியூட்ரல் பாயிண்ட் இருக்காது அந்த சமயத்தில் ரெபெரென்ஸ் பாயிண்ட் o வை ஏதாவது ஒரு பேசில் இணைக்கலாம் லோடு டெல்டா கனெக்டெடாக இருந்தால் நாம் அதை a b அல்லது c இவற்றில் ஒன்றில் இணைக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டிற்கு பாயிண்ட் o பேஸ் b அதாவது பாயிண்ட் b யில் இணைக்கப்பட்டிருந்தால் வாட்மீட்டர் W2 வில் உள்ள வோல்டேஜ் காயில் 0 என்று ரீட் ஆகும் எனவே இந்த சமயத்தில் வாட்மீட்டர் W 2 வை கன்னெக்ட் செய்யவேண்டிய அவசியமில்லை எனவே இரண்டு வாட் மீட்டர்களை மட்டுமே பயன்படுத்தி பவர் நுகர்வை கண்டுபிடிக்கலாம் டோட்டல் பவரை அளக்க எப்படி வெறும் இரண்டு வாட்மீட்டர்கல் மட்டுமே போதுமானது என்பதை பற்றியும் காண்போம் எனவே நீங்கள் லோடால் நுகரப்படும் மொத்த பவரை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் இதுதான் டூ வாட் மீட்டர் முறையில் நீங்கள் பார்க்கக்கூடிய அர்ரேஞ்மென்ண்டாகும் மீண்டும் இங்கே லோடானது த்ரீ பேஸாகும் அது ஸ்டார் அல்லது டெல்டா கனெக்டெடாக இருக்கலாம் அல்லது அது பேலன்ஸ்ட்டாகவோ அல்லது அன்பேலன்ஸ்ட்டாகவோ இருக்கலாம் நீங்கள் வாட் மீட்டர்களின் அரேஞ்சுமெண்டை பார்த்தால் கரண்ட் காயில் பேஸ் a மற்றும் பேஸ் c யுடன் சீரிஸில் இணைக்கப்பட்டிருக்கும் மற்றும் பொடென்ஷியல் காயிலானது இரண்டு பேஸ்களுக்கு இடையில் இணைக்கப்பட்டிருக்கும் எனவே ற்கு பொடென்ஷியல் காயில் a மற்றும் b க்கு இடையில் இணைக்கப்பட்டிருக்கும் மற்றும் விற்கு பொடென்ஷியல் காயில் c மற்றும் b க்கு இடையில் இணைக்கப்பட்டிருக்கும் எனவே டூ வாட் மீட்டர் மெதேட் பொதுவாக த்ரீ பேஸ் பவர் அளவீட்டுக்கு பயன்படுத்தப்படும் முறையாகும் ஒவ்வொரு வாட் மீட்டரின் கரண்ட் காயிலானது லைன் வோல்டேஜை அளவிடும் என்பதை இப்போது கவனியுங்கள் எனவே அது லைனில் இணைக்கப்பட்டுள்ளதால் அந்தந்த பொடென்ஷியல் காயில் அல்லது வோல்டேஜ் காயில் இரண்டு லைன்களுக்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறுகிறோம் அதாவது நீங்கள் லைன் வோல்டேஜை பெறுவீர்கள் வோல்டேஜ் காயிலின் பிளஸ் மைனஸ் டெர்மினல் தொடர்புடைய கரண்ட் காயில் இணைக்கப்பட்டுள்ள லைனுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் இப்போது நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே வாட்மீட்டர் இணைப்பின் திசையை நீங்கள் கண்டால் கரண்ட் காயில் இணைக்கப்பட்டுள்ள இடத்திலிருந்து பொடென்ஷியல் காயிலை இணைப்பீர்கள் இப்போது தனிப்பட்ட வாட்மீட்டர்கள் எந்த பேசிலும் எடுக்கப்பட்ட பவரை இனி ரீட் செய்யவில்லை என்றாலும் இவை பொடென்ஷியல் காயிளுக்கு குறுக்காக வரும் வோல்டேஜ் பெர் பேஸ் வோல்டேஜ் அல்ல அவ்வாறான நிலையில் தனிப்பட்ட வாட்மீட்டர்கள் ஒரு பேஸிற்கு அல்லது அது இணைக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட பேசில் நுகரப்படும் பவரின் ரீடிங்கை உங்களுக்கு வழங்காது ஆனால் இயற்கணித தொகை டூ வாட் மீட்டரின் அல்ஜீபிரிக் சம் நமக்கு ரீடிங்கை கொடுக்கும் இது மொத்த டோட்டல் ஆவரேஜ் பவரை லோடு மூலம் உறிஞ்சுவதற்கு சமமாக இருக்கும் மற்றும் லோடு ஒய் அல்லது டெல்டா முறையில் இணைக்கப்பட்டுள்ளதா அல்லது அது பேலன்ஸ்டா அல்லது அன்பேலன்ஸ்டா என்பதைப் பொருட்படுத்தாது எனவே டோட்டல் பவரானது இரண்டு வாட் மீட்டர் அளவீடுகளின் அல்ஜீபிரிக் சம்மிற்கு சமமாக இருக்கும் இப்போது நுகரப்படும் மொத்த பவரை இரண்டு வாட் மீட்டர் அளவீடுகளின் கூட்டுத்தொகைக்கு சமமாக எவ்வாறு நியாயப்படுத்த முடியும் என்பதைப் புரிந்துகொள்வோம் எளிமைக்காக இரண்டு வாட் மீட்டர் முறையை ஒரு பேலன்ஸ்ட் த்ரீ பேஸ் அமைப்புக்கு எடுத்துக்கொள்வோம் இதன் மூலம் இன்விட்ஜுவல் வாட்மீட்டர் ரீடிங்குக்கு எதிராக டோட்டல் பவர் கன்சம்ப்ஷன் உறவை உறுதிப்படுத்த முடியும் எனவே டோட்டல் பவர் கன்சம்ப்ஷன் என்பது அல்ஜீபிரிக் சம் ஆப் டூ வாட் மீட்டர் ரீடிங்கை தவிர வேறொன்றுமில்லை எனவே அதற்காக இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் அரேஞ்சுமெண்டை கருதுவோம் இதில் நீங்கள் பேஸ் a மற்றும் b க்கு இடையிலான வோல்டேஜ் வேறுபாட்டை என்று பார்ப்பீர்கள் b மற்றும் c க்கு இடையில் உள்ளது ஆகும் பொடென்ஷியல் காயில் c முதல் b வரை இணைக்கப்பட்டுள்ளதால் அது என்று எழுதப்படுகிறது எனவே நாம் c ஐ ப்ளஸ் பாயிண்டாகவும் மற்றும் b ஐ மைனஸ் பாயிண்டாகவும் கருதுவோம் எனவே யானது பொடென்ஷியல் காயிலுக்கு குறுக்காக உள்ள பொடென்ஷியல் ஆகும் ஏனென்றால் வாட்மீட்டர் காயில் கனெக்சனுக்கு b ஐ ரெபெரென்ஸ் பாயிண்டாக கருதுவோம் இப்போது கரண்ட் பி பேசிலும் எ பேசிலும் மற்றும் சி பேசிலும் பாய்கிறது எனவே ஆகியனவும் லைன் கரண்ட்களாகும் இப்போது மேலும் எளிமை படுத்துவதற்கு லோடை பேலன்ஸ்ட் ஆக கருதுவோம் எனவே நாம் மூன்று பேஸ்களிலும் லோடின் இம்பிடன்சை என்று கூறுவோம் இப்போது இந்த குறிப்பிட்ட ஆய்வின் நோக்கம் என்னவென்றால் லோடு மூலம் உறிஞ்சப்படும் ஆவெரேஜ் பவரை கண்டுபிடிக்க இரண்டு வாட்மீட்டர் முறையைப் பயன்படுத்துவதாகும் இப்போது நாம் வொய் கனெக்டெட் லோடை எடுத்துக்கொண்டதால் மற்றும் நாம் சோர்ஸானது எபிசி சீகுவென்ஸில் இருப்பதாக கருதுவோம இந்த சமயத்தில் ஐ பேசாராக மாற்றினால் அது ஆகும் லோடு இம்பிடன்ஸானது வோல்டேஜ் காயில் கரண்ட் காயிலை அளவுக்கு லீட் செய்ய காரணமாக இருப்பதாக கருதுவோம் ஏனென்றால் இந்த லோடை தான் பயன்படுத்தியுள்ளோம் எனவே இந்த சமயத்தில் பவர் பேக்டரானது காஸ் தீட்டா என்று நாம் கூறலாம் மேலும் ஸ்டார் ஸ்டார் அல்லது வொய் வொய் முறையில் இணைக்கப்பட்ட நெட்வொர்க்கின் விஷயத்தில் நாம் விவாதித்ததை நினைவு கூர்ந்தால் லைன் வோல்டேஜ் தொடர்புடைய பேஸ் வோல்டேஜை 30 டிகிரி லீட் செய்கிறது என்பதைக் கண்டோம் இந்த சமயத்தில் நாம் என்ன எழுதலாம் பேஸ் கரண்ட் மற்றும் லைன் வோல்டேஜ் க்கு இடையில் உள்ள பேஸ் வேறுபாடு ஆக இருக்கும் பேஸ் வோல்டேஜை ரெபெரென்ஸாக எடுத்தால் இது நமக்கு கிடைத்தது எனவே உங்கள் லைன் வோல்டேஜ் 30 டிகிரிக்கு லீடிங்காக இருக்கும் இந்த விஷயத்தில் ஆவெரேஜ் பவர் வாட் மீட்டர் ஆனது

அதேபோல வாட்மீட்டர் 2 வில் தெரியும் ஆவெரேஜ் பவரை நாம் டிரிக்னோமெட்ரிக் ஐடேன்டீஸ்களை பயன்படுத்துகிறோம்

இரண்டு வாட்மீட்டர் ரீடிங்குகளின் சம் மற்றும் டிபெரென்ஸ்களை கண்டுபிடிக்க எனவே நாம் மொத்த பவரின் மதிப்பை கண்டுபிடிக்க இந்த இரண்டு சூத்திரங்களை பயன்படுத்துவோம் மேலே இருந்து பார்த்தால் டூ வாட்மீட்டர் முறையில் வாட்மீட்டர் அளவீடுகளின் தொகை மொத்த ஆவெரேஜ் பவரை கொடுக்கிறது என்பதைக் காணலாம் அதாவது

அதேபோல அதுபோல டோட்டல் ரியாக்டிவ் பவரை இதை பயன்படுத்தி இவாலுவேட் செய்யலாம் எனவே நீங்கள் எழுதக்கூடிய அப்பேரன்ட் பவரானது

பவர் பேக்டரானது இதை பயன்படுத்தி அறியப்படுகிறது இதன் மூலம் நாம் பவர் பேக்டரை என்று அடைய முடியும் எனவே டூ வாட்மீட்டர் முறை டோட்டல் ரியல் மற்றும் ரியாக்டிவ் பவர்களை மட்டுமே கொடுப்பதில்லை அது பவர் பேக்டரை கணக்கிடவும் பயன்படுகிறது மேலே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை பார்த்து நாம் புரிந்துகொள்வது • If ரெசிஸ்டிவ் லோடு • If இண்டக்ட்டிவ் லோடு • If கெபாசிட்டிவ் லோடு இப்போது இப்போது வரை நாம் விவாதித்ததைப் புரிந்துகொள்ள இரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி அன்பேலன்ஸ்ட் ஸ்டார் கனெக்டெட்லோடு 100 V இன் பேலன்ஸ்ட் வோல்ட்டேஜுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் பேஸ் சீக்குவென்ஸ் acb ஆகும் இருக்கும் இந்த ஏற்பாட்டிற்கான லைன் கரண்டையும் நியூட்ரல் கரண்டையும் நியூட்ரல் கரண்ட் நாம் கணக்கிட வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட ஸ்டார் கனெக்டெட் லோடை நீங்கள் பார்க்கும்போது ஆகியன சமமாக இருக்காது எனவே நாம் லைன் கரண்டை தனியாக தீர்க்க வேண்டும் ஏனென்றல் லைன் கரண்ட்கள் சமமாக இருக்காது மற்றும் இந்த சிஸ்டம் அன்பேலன்ஸ்ட் ஆக இருக்கும் நாம் கணக்கிடுவோம் நியூட்ரல் லைனில் இருக்கும் கரண்டை இவ்வாறு இவாலுவேட் செய்யலாம் இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே முந்தைய சிக்கலில் அன்பேலன்ஸ்ட் Y முறையில் இணைக்கப்பட்ட லோடு மூலம் உறிஞ்சப்படும் மொத்த பவரை அளவிட த்ரீ வாட்மீட்டர் முறையைப் பயன்படுத்துவோம் அங்கு வாட்மீட்டர் தனிப்பட்ட பேஸ்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன வாட்மீட்டர் அளவீடுகள் மற்றும் உறிஞ்சப்பட்ட மொத்த பவர் ஆகியவற்றை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நமக்குதெரியும்

எனவே 15 6 ஓம் மற்றும் 10 ஓம் ஆகியவை ரெசிஸ்டர்கள் எனவே நாம் என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு மற்றும் தனித்தனி பேஸ்களுக்கும் இன் மதிப்பை நாம் கணக்கிட முடியும் மேலும் நாம் தொகுக்கும்போது லோடு மூலம் உறிஞ்சப்படும் மொத்த பவரின் மதிப்பு 2067 வாட்டிற்கு சமம் எனவே ரியல் பவரின் சரியான மதிப்பை நாம் அடைந்துவிட்டோம் என்று இது கூறுகிறது இப்போது மூன்றாவது முறையையும் விரைவாகப் பார்ப்போம் மூன்றாவது எடுத்துக்காட்டு டூ வாட்மீட்டர் முறையைப் பயன்படுத்தி பெர் பேஸ் ஆவெரேஜ் பவர் மதிப்பைக் கண்டறிய பெர் பேஸ் ரியாக்டிவ் பவர் மற்றும் பவர் பேக்டர் மற்றும் வழங்கப்படுகிறது மற்றும் லைன் வோல்டேஜ் 220 வோல்ட் ஆகும் P 1 மற்றும் P 2க்கு டோட்டல் பவர் வழங்கப்படுவதால் நீங்கள் பெரும் ஆவெரேஜ் பவரானது பின்னர் பெர் பேஸ் ஆவெரேஜ் பவரானது டோட்டல் ரியாக்டிவ் பவர் எனவே பெர் பேஸ் ரியாக்டிவ் பவர் பவர் ஆங்கிள் எனவே பவர் பேக்டர் பவர் பேக்டர் லேக் ஆகிறது ஏனென்றால் பாஸிடிவாகும் அல்லது எனவே இதோடு இன்றைய அமர்வினை நிறைவு செய்வோம் இதில் நாம் அன்பேலன்ஸ்ட் த்ரீ பேஸ் சிஸ்டம் பற்றி விவாதித்தோம் அடுத்த வாரத்தில் நாம் ஸ்டேட் வேறியபிள் அனாலிசிசுக்கு தொடர்பான டாபிக்கை துவங்கலாம்